இன்றைய அமர்வில் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி விவாதிப்போம் எனவே எங்கள் சர்க்யூட் பகுப்பாய்வில் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் என்ன முதலில் புரிந்துகொள்வோம் கன்வொல்யூஷன் என்ற சொல்லுக்கு மடிப்பு என்று பொருள் எனவே மடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டின் மிரர் இமேஜ் எடுக்கும் போது நீங்கள் y அச்சு முழுவதும் மடிக்கிறீர்கள் என்று பொருள் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் என்ற சொல் அந்தக் கருத்திலிருந்தே வந்துவிட்டது இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் எப்போது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி விரிவாக விவாதிப்போம் என்று பார்ப்போம் இந்த இன்டெக்ரல் பொறியியலாளர்களுக்கு மிக முக்கியமான கருவியாகும் ஏனெனில் இது இயற்பியல் அமைப்புகளைப் பார்ப்பதற்கும் வகைப்படுத்துவதற்கும் வழிவகைகளை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக எங்கள் முந்தைய சொற்பொழிவுகளில் நாங்கள் விவாதிக்கும் h என்ற ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் உங்களிடம் இருந்தால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்குத் தெரிந்தால் எந்தவொரு அமைப்பிற்கும் y ரெஸ்பான்ஸ் x இன் எக்ஸைடேஷன் காணலாம் ஒரு அமைப்பின் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க இது மிகவும் முக்கியமானது மற்றும் மிகவும் வலுவான ஒருங்கிணைப்பு இதன் உந்துவிசை பதில் அறியப்படுகிறது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் என வரையறுக்கப்படுகிறது h என்பது உங்கள் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் டம்மி வேறியபிள் மற்றும் x என்பது xt இன் எக்ஸைடேஷன் நீங்கள் xt இன் கன்வொல்யூஷன் எடுக்கும்போது நீங்கள் yt ரெஸ்பான்ஸ் பெறுவீர்கள் மேலும் இந்த இன்டெக்ரல் ஒரு கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் என அழைக்கப்படுகிறது இதை இவ்வாறு குறிப்பிடலாம் எனவே அடிப்படையில் yt என்பது x மற்றும் h செயல்பாடுகளின் கன்வொல்யூஷன் என்றும் முந்தைய ஸ்லைடில் நாங்கள் விவாதித்த லாம்ப்டா டம்மி வேறியபிள் என்றும் இது மாற்றமாக இருக்கும் என்றும் நாம் கூறலாம் அடிப்படையில் அடிப்படையில் அஸ்டரிக்ஸ் பிரதிநிதித்துவம் இரண்டு செயல்பாடுகளின் கன்வொல்யூஷன் மாற்றத்தைக் குறிக்கும் இப்போது மேலே உள்ள சமன்பாடு வெளியீடு யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டுடன் இணைக்கப்பட்ட உள்ளீட்டிற்கு சமம் என்று கூறுகிறது எனவே யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நாம் அறியும்போது அமைப்பின் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போது மாற்றும் செயல்முறை பரிமாற்றமானது அதாவது நீங்கள் x மற்றும் h இன் நிலைகளை பரிமாறிக்கொண்டால் வெளியீடு மாறப்போவதில்லை அதாவது x மற்றும் h இன் மாற்றம் h மற்றும் x இன் மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் ஒருங்கிணைந்த வடிவத்தில் நீங்கள் எதைக் குறிப்பீர்கள் அதாவது இரண்டு செயல்பாடுகளை இணைக்கும் வரிசை முக்கியமற்றது இப்போது கன்வல்யூஷன் என்ற சொல் நீங்கள் எவ்வாறு வரையறுப்பீர்கள் இரண்டு சிக்னல்களில் ஒன்றை டைம் ரிவர்ஸ் செய்தால் அதை ஷிப்ட்ங் செய்தும் இரண்டாவது சிக்னல் உடன் புள்ளி புள்ளியாக மல்டிபிளே செய்தும் மற்றும் புரோடக்ட் இண்டெகரேஷன் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் பின்னர் அவுட்புட் இரண்டின் கன்வல்யூஷன் ஆக இருக்கும் சிக்னல்கள் எனவே நாங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்துவோம் ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை புரிந்து கொள்ள முடியும் இரண்டு செயல்பாடுகள் உள்ளன என்று சொல்லலாம் இப்போது இரண்டு சிக்னல்களின் மாற்றம் என்பது சிக்னல்களில் ஒன்றை டைம் ரிவர்சிங் குறிக்கிறது என்றால் நீங்கள் அந்த சிக்னலை போல்டிங் என்று அர்த்தம் நீங்கள் அந்த சிக்னலை போல்ட் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த சிக்னல் இன் மிரர் இமேஜ்ஜை எடுப்பீர்கள் இது இப்படி ஷிப்ட் ஆகும் அதை ஷிப்ட்டிங் என்பது நீங்கள் அதை ஏதோ ஒரு இடத்தில் ஷிப்ட் செய்யலாம் ஏனெனில் இது நேரத்தைப் பொறுத்து மாறுபடும் மேலும் இந்த சிக்னல் முழுவதும் ஷிப்ட் செய்வோம் மேலும் இந்த சிக்னல் இன் பெருக்கத்தைக் கண்டறிய முயற்சிப்போம் இந்த சிக்னல் பாயிண்ட் பைப் பாயிண்ட் மற்றும் அதை இன்டர்கிரேட் செய்வதன் மூலம் நீங்கள் ப்ராடக்டை தயாரிப்பைப் பெற முடியும் எனவே இந்த சிக்னல் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட சிக்னல் நகர்கிறது எனவே இது இந்த பக்கத்திலிருந்து நகர்கிறது இது ஆக்சிஸ் லாம்ப்டா என்று சொல்லலாம் எனவே நீங்கள் ஷிப்ட்டிங் செய்கிறீர்கள் நீங்கள் சொன்னால் இது போல இருக்கும் இது ஆகும் பின்னர் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இன் ஷிப்ட் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் வரையறுத்துள்ளது

அடுத்து நீங்கள் இரண்டின் புரோடக்ட் எடுத்து பின்னர் அதை சம் பண்ணனும் ஏனெனில் இண்டெகரேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இல் இந்த இரண்டு சிக்னல்களின் சம்மிங் அப்பு டி புரோடக்ட் கூறுவது தவிர வேறில்லை நீங்கள் எப்போது ஷிப்ட் செய்யும்போது ஆக்சிஸ் எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு கலக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிக்னல் இப்படி இருக்கும் எனவே உங்களிடம் மொத்த புரோடக்ட் மற்றும் அந்த பகுதியின் கூட்டுபுரோடக்ட் இருக்கும் இது போன்ற பகுதி மற்றும் சிலவற்றிற்குப் பிறகு நேரம் இது இப்படி மாறும் சிக்னல் ஷிப்ட் செய்வதனால் என்ன நடக்கிறது எனவே நீங்கள் சிக்னலை ஷிப் செய்கிறீர்கள் ஒரு முறை தான் ஷிப்ட் செய்யும் அடுத்த முறை ஸ்டேஷனரி ஆக இருக்கும் ஆகையால் நீங்கள் லாம்ப்டாவைப் பொறுத்து சிக்னல் ஷிப்ட் ஆகும் ஆக்சிஸ் ஷிப்ட் ஆகும்போது நீங்கள் ப்ராடக்ட் மதிப்பை ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் மேலும் நீங்கள் இன்டர்பிரேட் செய்து எல்லா புரோடக்ட் இன் சம் செய்து அதன் பின்னர் நீங்கள் அடுத்த லொகேஷன் மாற்றி அந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு பங்க்ஷன்களின் ப்ராடக்ட் மற்றும் இண்டெகரேஷன் கண்டறியும்போது நமக்கு இரண்டு சிக்னல் இன் கன்வொல்யூஷன் ஆக தோன்றும் இது பொதுவாக நாம் எப்போது இரண்டு பங்க்ஷன்களின் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும் விரிவாக அடுத்த லெக்சர் மேலும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உடன் பார்ப்போம் இப்போது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பொதுவானது லீனியர் சிஸ்டம் க்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் எளிதாக முடியும் எப்படி என்றால் நாம் ஒரு சிஸ்டம்க்கு இரண்டு ப்ராப்பர்ட்டி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முதல் ப்ராப்பர்ட்டி 0 இது இதைக் குறிக்கும் என்றால் இண்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளாஸ் இன்ஃபினிட்டி எடுக்கும்போது அது இண்டெகரேஷன் ஜீரோ டு இன்பினிடி கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ஆக மாறும் இரண்டாவது பிராப்பர்ட்டி எப்போது நாம் நாம் பயன்படுத்தும் சிஸ்டம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் காசல் ஆக இருக்கும்போது அனைத்து ஆகவே இந்த புரோபர்டி ஐ நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் for or மேலே கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் கன்வொல்யூஷன் எடுத்தால் ஏனெனில் எந்த மதிப்புக்கும் 0 ஆகவரும் எந்த பங்க்ஷன்களும் இந்த இரண்டு புரோபர்டி ஐ பின்பற்றி வந்தால் முதல் பங்க்ஷன் 0 இரண்டாவது காசல் ப்ராப்பர்ட்டி 0 ஆகும் இப்போது கன்வொல்யூஷன் இன்டக்ரல் இன் சில ப்ராப்பர்ட்டிகளைப் பார்ப்போம் நாம் அதை டிரைவ் பண்ணப் போவதில்லை ஏனென்றால் நம் பாடத்துக்கு அது முக்கியமில்லை ஆனால் சில ப்ராப்பர்ட்டிகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் நமக்கு உதவும் முதல் பிராப்பர்டி என்பது h மற்றும் x இன் கன்வொல்யூஷன் கம்யுடேட்டிவ் i அது என்னவென்றால் h மற்றும் x லொகேஷன் மாற்றினாலும் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் மாறாது இரண்டாவது பிராப்பர்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிராப்பர்டி என்பது

இப்போது மூன்றாவது அசோசியேட்டிவ் பிராப்பர்டி என்பது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க நீங்கள் இரண்டு முறைகளையும் பயன்படுத்தலாம் ஏனென்றால் அது அசோசியேட் எப்போது ஒரு பங்க்ஷன் இம்பல்ஸ் பங்க்ஷன் உடன் கன்வொல்ட் ஆகும்போது

இதேபோல் நீங்கள் எப்போது கான்வோல்விங் செய்யும்போது உங்களுக்கு அவுட்புட் ஆக கிடைக்கும் பின்னர் யூனிட் இம்பல்ஸ் டெரிவேட்டிவ் உடன் கன்வொல்யூஷன் எடுக்கும்போது உங்களுக்கு என அவுட்புட் கிடைக்கும் இப்போது நீங்கள் f உடன் யூனிட் ஸ்டெப் கன்வொல்யூஷன் எடுக்கும்போது அவுட்புட் ஆக கிடைக்கும் இவை முக்கியமான பிராப்பர்டிகள் ஆகும் இவைகளை மேற்கொண்டு கன்வொல்யூஷன் இன்டக்ரல் பல்வேறு சுற்று கருத்தாக்கங்களில் பயன்படுத்தும் போது நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம் நீங்கள் கற்றுக் கொள்ளாமல் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ஐ எவ்வாறு மதிப்பிட செய்யமுடியும் ஆகையால் நாம் முதலில் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் உடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களிடம் மற்றும் போன்ற இரண்டு ஃபங்ஷன்கள் இருந்தால் இரண்டு டைம் வேரின் ஃபங்ஷன்களின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் என்பது மற்றும் மேலும் நீங்கள் கன்வொல்யூஷன் எடுக்கும்போது லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மை எடுத்துக்கொள்வது கொடுக்கிறது மற்றும் ஆகியவற்றின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் என்பது ஒரு மற்றும் இன் எளிய மல்டிப்ளிகேஷன் ஆகும்

எப்போது இந்த பங்க்ஷன் 0 ஆக மாறும் இதை இன்டெக்ரல் மூலமாக எழுதலாம் முதலில் இண்டெகரேஷன் ஆர்டரை இன்டெர்சேஞ் செய்து அது 0 முதல் இன்ஃபினிட்டி மற்றும் இரண்டாவது இன்டெக்ரல் 0 முதல் t வரை ஏனென்றால் யூனிட் ஸ்டெப் ஷிப்ட் பங்க்ஷன் அதை நாம் என எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் மறுசீரமைக்கலாம் இப்போது நீங்கள் இந்த வார்த்தையைப் பார்த்தால் இது மற்றும் ஆகியவற்றின் கன்வொல்யூஷன் தவிர வேறில்லை மேலும் இதைப் பார்க்கும்போது f1 என்பது t கன்வொல்யூஷன் மற்றும் பின்னர் அவுட்டர் இன்டெக்ரல் என்பது ஒன்றுமில்லை ஆனால் அது f1 மற்றும் f2 லாப்லேஸ் கன்வொல்யூஷன் ஆகவே அதை எளிதாக எழுதும்போது என்பது ஒன்றுமில்லை ஆனால் f1 மற்றும் f2 லாப்லேஸ் கன்வொல்யூஷன் எனவே டைம் டொமைனில் மாற்றம் என்பது S டொமைனில் உள்ள பெருக்கத்திற்கு சமம் என்று நீங்கள் வெறுமனே கூறலாம் நீங்கள் விதிமுறைகளை மறுசீரமைத்து உறுதிப்படுத்தல் என்பது நியாயப்படுத்தும்போது f1 மற்றும் f2 ஆகியவற்றின் கன்வொல்யூஷன் என்பது S டொமைனில் பெருக்கல் ஆகும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட கருத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் and 5 என்பதையும் மேலே உள்ள ப்ராப்பர்ட்டி ஐ நாம் பயன்படுத்தும்போது h மற்றும் x இன் உறுதிப்படுத்தல் களின் இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் என்பதையும் பார்ப்போம் என்றால் என்ன Hs ஆக மாறுகிறது ஏனெனில் இது h இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆகும் இதேபோல் X என்பது x இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் தவிர வேறில்லை எனவே நீங்கள் இதை என எழுதலாம் இப்போது நீங்கள் சதுர அடைப்புக்குறிக்குள் காலத்தை மறுசீரமைத்தால் இருக்கும் சதுர அடைப்புக்குறிக்குள் இருக்கும் காலத்தின் இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மை நீங்கள் இப்போது எடுத்துக் கொண்டால் அது ஆக மாறும் எனவே இப்போது நீங்கள் மற்றும் 5 இன் மாற்றம் என்று சொல்லலாம் இது ஆக இருக்கும் எனவே இதன் மூலம் நீங்கள் மாற்றத்தின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மை பயன்படுத்தும்போது எளிதாக பதில்களைப் பெற முடியும் என்பதைக் காணலாம் இப்போது நாம் கணக்கிட்டுள்ள இந்த பற்றி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது முந்தைய நிகழ்வுகளில் நாம் கண்ட இரண்டு சிக்னல்களின் இந்த மாற்றம் எளிமையானதாகத் தோன்றினாலும் சில நேரங்களில் தலைகீழாகக் கண்டறிவது கடினமாக இருந்தாலும் ஏன் நீங்கள் மற்றும் வைத்திருக்கும் தருணம் இரண்டின் ப்ராடக்ட் சிக்கலானது என்பதால் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் பயன்படுத்தி மாற்றத்தின் கருத்தை பயன்படுத்துவது கடினம் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் சில மாற்று நுட்பங்களைப் பயன்படுத்துவீர்கள் மற்றொரு வழக்கு என்னவென்றால் மற்றும் ஆகியவை சில சோதனை தரவுகளின் வடிவத்தில் கிடைக்கும்போது இந்த இரண்டு செயல்பாடுகளின் வெளிப்படையான லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் இல்லை இந்த குறிப்பிட்ட நிபந்தனை நிகழும்போது நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் பெற முடியாது பின்னர்லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் தயாரிப்பைப் பயன்படுத்தி மற்றும் ஆகியவற்றின் கன்வொல்யூஷன் பெறுவது கடினம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் டைம் டொமைன் இல் இரண்டு சிக்னல்களின் மாற்றத்தைக் கண்டறிய வரைகலை அணுகுமுறை எனப்படும் மாற்று அணுகுமுறையைப் பயன்படுத்த வேண்டும் வரைகலை நடைமுறை என்ன வரைகலை நடைமுறை இரண்டு செயல்பாடுகளின் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க நாம் கீழே விவரிக்கும் நான்கு படிகள் பின்பற்றப்படும் என்று கூறுகிறது முதலாவது போல்ட்ங் போல்ட் என்பது நீங்கள் ஆர்டினேட் அச்சு பற்றி இன் மிரர் இமேஜ் எடுத்து இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் செயல்பாட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும் இதன் பொருள் ஐப் பெற ஐ மாற்றவும் அல்லது தாமதப்படுத்தவும் இப்போது அடுத்த பணி என்னவென்றால் நீங்கள் பெருக்க வேண்டும் மற்றும் ஆகியவற்றின் புரோடக்ட் ஐ கண்டுபிடித்து பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு இன்டெக்ரல் புரோடக்ட் இன் கீழ் உள்ள பகுதியைக் கணக்கிட வேண்டும் T இல் ஐப் பெற 0 பின்னர் நீங்கள் இறுதியாக இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது படி ஒன்றில் போல்டிங் செயல்பாடு என்பது கன்வல்யூஷன் என்ற சொல்லின் காரணம் ஆகவே மிரர் இமேஜ் எடுப்பதைத் தவிர வேறொன்றுமில்லாத மடிப்பு இந்த கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் என்று அழைப்பதற்கான காரணம் என்று முதல் ஸ்லைடில் விவாதிக்கிறோம் இப்போது செயல்பாடுகள் x λ ஐ விட ஸ்கேன் செய்கின்றன அல்லது ஸ்லைடு செய்கின்றன எனவே இது நாம் விவாதித்த எடுத்துக்காட்டில் பார்த்தது நீங்கள் கொடுக்கப்பட்ட சிக்னல்கன் மீது சறுக்கி ஒவ்வொரு காலத்தின் புரோடக்ட் ஐயும் எடுத்து பின்னர் நீங்கள் கூட்டுத்தொகை இன்டெக்ரல் மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் இறுதி இன்டெக்ரல் ஐ பெற x λ ஐ ஸ்கேன் அல்லது ஸ்லைடு செய்யும் மாற்றும் செயல்பாட்டை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பதாகும் எனவே இந்த சூப்பர் பொசிஷன் நடைமுறையைப் பார்க்கும்போது இது x λ ஐ விட செயல்பாட்டின் சூப்பர் நிலையும் என்பதால் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் சூப்பர் பொசிஷன் இன்டெக்ரல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இப்போது நிலைமாற்ற கன்வொல்யூஷன் சூப்பர் பொசிஷன் இன்டெக்ரல் என்றும் அழைக்கலாம் ஏனெனில் இது சூப்பர் பொசிஷன் நடைமுறையையும் கொண்டுள்ளது எனவே நான்கு படிகளைப் பயன்படுத்த மற்றும் ஆகியவற்றை வரைவதற்கு அவசியம் வரைகலை அணுகுமுறையைப் பொறுத்தவரை நாம் இரு செயல்பாடுகளையும் வரைந்து கொள்ளலாம் என்பதையும் xy அச்சில் இரண்டு செயல்பாடுகளையும் சதி செய்யலாம் பின்னர் ஐ அசல் செயல்பாட்டிலிருந்து பெறலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இது வெறுமனே ஐ ஒரு டம்மி வேறியபிள் கொண்டு மாற்றுகிறது பின்னர் ஐ வரைவது என்பது மாற்றும் செயல்முறையின் திறவுகோலாகும் ஏனெனில் இது செங்குத்து அச்சு பற்றி ஐ பிரதிபலிப்பதும் அதை ஆல் மாற்றுவதும் அடங்கும் எனவே பகுப்பாய்வு ரீதியாக நாம் ஐ இல் உள்ள ஒவ்வொரு t ஐ ஆல் மாற்றுவதன் மூலம் பெறுகிறோம் இப்போது மாற்றம் பரிமாற்றமாக இருப்பதால் சில நேரங்களில் க்கு பதிலாக படி ஒன்று மற்றும் இரண்டை க்குப் பயன்படுத்துவது மிகவும் வசதியானது எனவே x மற்றும் h செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் x மற்றும் h இன் படத்தை புரிந்துகொள்வதன் உதவியால் நாம் ஒன்றை மடித்து மற்றொன்றுக்கு மேல் சறுக்க வேண்டும் என்பதை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே முந்தைய விஷயத்தைப் போலவே இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை மடித்து வைத்தோம் நாம் மடிந்தால் அசல் மற்றும் மடிந்த செயல்பாட்டை வேறுபடுத்திப் பார்க்க முடியாது அதை விளக்க முடியாது அதனால் தான் இதை மடித்தேன் வரைகலை அணுகுமுறையைப் பயன்படுத்தி மாற்றத்தை நீங்கள் கணக்கிடும்போது மடிப்புக்கு எது சிறந்தது என்பதைக் காணலாம் நீங்கள் வரைகலை அணுகுமுறையைப் பயன்படுத்தும்போது இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இப்போது நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் இன்று எங்கள் விவாதத்தை இந்த கட்டத்தில் நிறுத்தலாம் மேலும் அடுத்த சொற்பொழிவிலும் ஒருங்கிணைப்பு பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடருவோம்